இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கை சுழற்சி பற்றி விவாதித்தோம் மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கைச் சுழற்சியில் கருத்தாக்கத்திலிருந்து தொடங்கும் திட்டம் பல்வேறு செயல்பாடுகளால் உருவாக்கப்படுகிறது மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கைச் சுழற்சி அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த நடவடிக்கைகளில் வரிசைப்படுத்துவதையும் வரையறுக்கிறது மென்பொருள் வளர்ச்சியின் போது மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளில் ஒரு உள்ளுணர்வு கருத்து உள்ளது ஆனால் பல்வேறு திட்ட மேலாண்மை வாழ்க்கைச் சுழற்சிகள் இந்த நடவடிக்கைகளை வெவ்வேறு வழிகளில் கட்டமைக்கின்றன என்பதைக் காண்போம் சில பிரபலமான வாழ்க்கை சுழற்சி மாதிரிகளைப் பார்ப்போம் இந்த விரிவுரையில் நீர்வீழ்ச்சி மாதிரி வி மாதிரி பரிணாம மாதிரி மற்றும் முன்மாதிரி மாதிரி பற்றி விவாதிப்போம் திட்ட வாழ்க்கைச் சுழற்சி திட்ட மேலாளருக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் வாழ்க்கைச் சுழற்சியின் அடிப்படையில் திட்ட மேலாளர் திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க முடியும் ஏனெனில் வாழ்க்கைச் சுழற்சியில் பல்வேறு மைல்கற்கள் உள்ளன மற்றும் மைல்கற்கள் சந்திக்கப்படுவதால் திட்ட மேலாளர் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளார் அல்லது எந்த கட்டத்தில் திட்டம் உள்ளது என்பதைக் கூற முடியும் வாழ்க்கை சுழற்சி மாதிரி இல்லாமல் திட்ட மேலாளர் ஊனமுற்றவர் திட்ட மேலாளருக்கு திட்டத்தை கண்காணிப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகிறது எவ்வளவு வேலை மீதமுள்ளது என்பதை அறிய முடியாது எனவே திட்டம் தாமதமாகிறது செலவு உயர்கிறது எனவே ஒவ்வொரு அற்பமற்ற திட்டத்திற்கும் திட்ட மேலாளர் பொருத்தமான வாழ்க்கை சுழற்சி மாதிரியைப் பயன்படுத்துகிறார் மேலும் மேம்பாட்டுக் குழு அதைப் பின்பற்றுகிறது வாழ்க்கைச் சுழற்சி மாதிரி இல்லாமல் பொதுவாக 99 சதவீதம் முழுமையான நோய்க்குறி ஏற்படுகிறது இங்கே நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் எவ்வளவு முடித்துவிட்டீர்கள் என்று குழு உறுப்பினர்களிடம் கேட்பதைத் தவிர திட்ட மேலாளருக்கு திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்டறிய வழி இல்லை பொதுவாக மேம்பாட்டுக் குழு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட சிறிய காரியங்களை மட்டுமே செய்துள்ளோம் என்று அவர்கள் நம்பிக்கையுடன் பதிலளிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்களிடம் கேட்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே திட்ட மேலாளர் இந்த திட்டம் முடிவடையும் என்று நினைக்கிறார் ஆனால் அது உண்மையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது வேலை மேலாளர் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டார் அது 99 சதவிகித முழுமையான நோய்க்குறி என்று அழைக்கப்படும் சொல்லை அவர் திட்ட மேலாளர் கேட்கும்போது கூட இன்னும் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் ஆகும் இது நிகழ்வது எப்போது என்றால் திட்ட மேலாளருக்கு திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க குழு உறுப்பினர்களிடம் அவர்கள் எவ்வளவு தூரம் செய்துள்ளார்கள் என்று கருத்தை கேட்பதைத் தவிர வேறு வழியில்லை போது திட்ட மேலாண்மை வாழ்க்கை சுழற்சி பற்றி நாம் விவாதித்தபோது திட்ட மேலாளருக்கு பல்வேறு மைல்கற்கள் மற்றும் பல திட்ட நிறைவு நிலைகளில் மூலம் திட்ட மேலாளர் திட்டத்தின் முன்னேற்றத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாக கண்காணிக்க முடியும் மற்றொரு மிக அடிப்படையான கருத்தை வாழ்க்கைச் சுழற்சி மாதிரிகளைப் பார்ப்பதற்கு முன்பு திட்டம் முன்னேறும் போது பல்வேறு நிலைகளில் விநியோகங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாம் விவாதிப்போம் வேலை செய்யும் திட்டம் என்பது உண்மையில் இல்லாத ஒரு திட்டத்தை வழங்கக்கூடியது என்று நாம் சொன்னால் அது ஒரு கட்டுக்கதை திட்டம் முன்னேறும்போது ஏராளமான டெலிவரிகள் தயாரிக்கப்படுகின்றன இவை வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களின் ஆவணங்களாகும் எடுத்துக்காட்டாக விவரக்குறிப்பு வடிவமைப்பு போன்றவை நீர்வீழ்ச்சி வி மாதிரி பரிணாம வளர்ச்சி முன்மாதிரி சுழல் மாதிரி பற்றி விவாதிப்போம் இதை நாங்கள் பாரம்பரிய மாதிரியாக அழைப்போம் இது புதிதாகத் தொடங்கும் தயாரிப்பு மேம்பாட்டுத் திட்டமாக இருக்கும் பாரம்பரிய திட்டங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சேவை வகை திட்டங்களுக்கு பொதுவாக சுறுசுறுப்பான மாதிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன நீர்வீழ்ச்சி வி மாதிரி பரிணாம வளர்ச்சி முன்மாதிரி சுழல் மாதிரி போன்ற பாரம்பரிய மாதிரிகள் பற்றி முதலில் விவாதிப்போம் இந்த மாதிரிகளின் குறைபாடுகள் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் சேவை வகை திட்டங்களுக்கு அவை ஏன் மிகவும் பொருத்தமானவை அல்ல சுறுசுறுப்பான மாதிரியைப் பற்றி விவாதிப்போம் அவை எவ்வாறு அந்த சிக்கல்களை சமாளிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் மென்பொருள் வாழ்க்கைச் சுழற்சி என்பது நாம் ஏற்கனவே கூறியது போல் மென்பொருளின் வளர்ச்சியின் போது தொடர்ச்சியான கட்டங்கள் ஆகும் உள்ளுணர்வாக ஒவ்வொரு மென்பொருளுக்கும் ஒரு சாத்தியமான ஆய்வு உள்ளது இதன் போது இந்த திட்டத்தை மேற்கொள்ளலாமா அல்லது தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு வடிவமைப்பு குறியீட்டு முறை சோதனை மற்றும் பராமரிப்பு இல்லையா என்பதை தீர்மானிக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு மென்பொருளும் உள்ளுணர்வாக சாத்தியமான ஆய்வுத் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு வடிவமைப்பு குறியீட்டு முறை சோதனை மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றிற்கு உட்படும் கட்டங்கள் இவை கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி மென்பொருள் வளர்ச்சியின் உள்ளுணர்வு மாதிரியுடன் மிகவும் துல்லியமாக பொருந்துகிறது இங்கே நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொள்ளப்படுகின்றன முதலில் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பின்னர் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது முடிந்ததும் வடிவமைப்பு எடுக்கப்பட்டு பின்னர் குறியீட்டு மற்றும் அலகு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி சோதனை மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக பராமரிப்பு கட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இது மென்பொருள் வளர்ச்சியின் உள்ளுணர்வு மாதிரிக்கு மிகவும் நெருக்கமான பொருத்தம் மற்றும் இது கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த மாதிரியை அடிப்படையாகக் கொண்டு மற்ற அனைத்து வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது கிளாசிக்கல் மாதிரி மற்றும் மற்ற அனைத்து மாதிரிகள் இந்த மாதிரியின் வழித்தோன்றல்கள் எனவே மென்பொருள் மேம்பாட்டின் கருத்தியல் மாதிரியின்படி நாம் விவாதிக்கின்றோம் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியை நாம் ஒரு வரைபட வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினால் வெவ்வேறு கட்டங்கள் இங்கு சாத்தியமான ஆய்வு தேவை பகுப்பாய்வு விவரக்குறிப்பு வடிவமைப்பு குறியீட்டு முறை சோதனை மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றைக் குறிக்கின்றன என்பதைக் காணலாம் மேலும் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு ஒரு மாற்றம் உள்ளது நாம் பார்த்தால் அது ஒரு நீர்வீழ்ச்சியைப் போல தொடர் நீர்வீழ்ச்சியைப் போல் தெரிகிறது இதிலிருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி என்ற பெயர் வருகிறது இது மிகவும் எளிமையான மற்றும் உள்ளுணர்வு மாதிரி கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் எந்த கட்டம் அதிக முயற்சி எடுக்கிறது எல்லா கட்டங்களையும் நாம் பார்த்தால் சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் சோதனைக்கு இடையிலான கட்டங்கள் வளர்ச்சி கட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன பின்னர் பராமரிப்பு கட்டத்தை அபிவிருத்தி கட்டங்கள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இங்கே தயாரிப்பு உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது அதன் பிறகு பராமரிப்பு கட்டம் தொடங்குகிறது அனைத்து கட்டங்களிலும் வளர்ச்சி கட்டங்கள் மற்றும் பராமரிப்பு கட்டம் என அனைத்து கட்டங்களையும் கருத்தில் கொண்டால் பராமரிப்பு கட்டம் அதிகபட்ச முயற்சியைப் பயன்படுத்துகிறது ஆனால் வளர்ச்சிக் கட்டங்களில் சோதனை கட்டம் அதிகபட்ச முயற்சியைப் பயன்படுத்துகிறது இது உண்மையிலேயே அதிகபட்ச முயற்சியைப் பயன்படுத்தும் சோதனைக் கட்டமா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் பதில் என்னவென்றால் ஒரு வணிக மென்பொருளைப் பற்றி நாம் விவாதிக்கிறோம் இது ஒரு மாணவர் திட்டம் அல்லது மாணவர் பணி எனலாம் மாணவர் சில உள்ளீடுகளுக்கு வேலை செய்கிறாரா என்று சரிபார்த்து அதை சமர்ப்பிக்கிறார் அதேசமயம் ஒரு வணிக மென்பொருளைப் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் அங்கு நிறுவனங்களின் பெயர் இருப்பதால் தரத்தை பராமரிக்க வேண்டிய தேவைகளை விரிவாக சோதிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு பிழை உள்ள ஒரு மென்பொருளை நீங்கள் மட்டும் கொடுக்க முடியாது எனவே சோதனைக் கட்டம் ஒவ்வொரு அற்பமான வணிக மென்பொருளுக்கும் அதிகபட்ச முயற்சியைப் பயன்படுத்துகிறது ஒரு முயற்சியின் வடிவத்தை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தினால் பராமரிப்பு கட்டம் அதிகபட்ச முயற்சியை எடுக்கும் ஆனால் மற்ற எல்லா கட்டங்களுக்கிடையில் வளர்ச்சி கட்டங்கள் சோதனை என்பது அதிக முயற்சி எடுக்கும் பின்னர் குறியீட்டு முறை வடிவமைப்பு மற்றும் தேவை விவரக்குறிப்பு ஆகியவை வரும் பெரும்பாலான நிறுவனங்கள் அவர்கள் பின்பற்றும் மென்பொருள் வாழ்க்கை சுழற்சி மாதிரியை ஆவணப்படுத்துகின்றன அவை அனைத்து கட்டங்களையும் கட்டங்களில் நடக்கும் செயல்பாடுகளையும் அடையாளம் காண்பது மட்டுமல்ல ஒரு கட்டத்தின் முடிவில் உற்பத்தி செய்யப்படும் வெளியீடுகள் அல்லது வழங்கல்கள் என்ன என்பதையும் அவை அடையாளம் காண்கின்றன அந்த கட்டத்திற்கான நுழைவு மற்றும் வெளியேறும் அளவுகோல்கள் என்ன டெவலப்பர்களால் பல்வேறு கட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள் என்ன இது ஒரு செயல்முறை மாதிரி ஆவணம் மற்றும் அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு புத்தகம் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி இது மிகவும் உள்ளுணர்வு மாதிரி மற்றும் பிற மாதிரிகள் இந்த மாதிரியின் வழித்தோன்றல்கள் மற்றும் பல்வேறு கட்டங்களில் அமைப்பு பயன்படுத்தும் வளர்ச்சி முறை இவை அனைத்தும் டெவலப்பர்களுக்கு வழங்கப்பட்ட செயல்முறை மாதிரி புத்தகத்தின் வடிவத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அவை மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பு இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீர்வீழ்ச்சி மாதிரியின் முதல் செயல்பாடு சாத்தியக்கூறு ஆய்வு ஆகும் இங்கே சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ள திட்ட மேலாளர் பொறுப்பு திட்ட மேலாளர் திட்டம் சாத்தியமா என்பதை அடையாளம் காண வேண்டும் எனவே அதை அபிவிருத்தி குழுவால் மேற்கொள்ள முடியும் மற்றும் திட்ட மேலாளர் கவலைப்படக்கூடிய 3 வகையான சாத்தியக்கூறுகள் உள்ளன திட்ட மேலாளர் கவலைப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளின் 3 பரிமாணங்கள் அல்லது 3 வகையான சாத்தியக்கூறுகள் உள்ளன முதலாவது அபிவிருத்தி குழுவுக்கு இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்கான திறனும் திறனும் உள்ளதா என்பது தொழில்நுட்ப சாத்தியக்கூறு இதற்காக திட்ட மேலாளர் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களைப் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் இந்த திட்டத்தை தொழில்நுட்ப ரீதியாக முடிக்க முடியுமா என்பதை தன்னிடம் உள்ள குழு மதிப்பீடு செய்ய வேண்டும் சாத்தியக்கூறுகளின் மற்றொரு முக்கியமான பரிமாணம் பொருளாதார சாத்தியக்கூறு கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இந்த திட்டத்தை நிறைவேற்ற லாபகரமாக இருக்கும் இது செலவு நன்மை சாத்தியக்கூறு என்றும் அழைக்கப்படுகிறது மூன்றாவது பரிமாணம் அட்டவணை சாத்தியக்கூறு ஆகும் இது திட்ட மேலாளர் வாடிக்கையாளர் அந்த நேரத்திற்கு ஒப்புக்கொள்கிறாரா அல்லது வாடிக்கையாளர் 2 வாரங்களில் திட்டத்தை முடிக்க விரும்புகிறாரா அல்லது திட்ட மேலாளர் குறைந்தபட்சம் 3 தேவைப்படும் திட்டத்தை முடிக்க வேண்டுமா என்று திட்ட மதிப்பீட்டாளர் மதிப்பிடும் நேரம் மாதங்கள் மற்றும் பின்னர் திட்ட மேலாளர் இது சாத்தியமான அட்டவணை வாரியாக இல்லை என்று கூறுவார் அனைத்து 3 சாத்தியங்களும் திருப்தி அடைந்தால்தான் திட்ட மேலாளர் திட்டத்தை மேற்கொள்ள ஒப்புக்கொள்கிறார் பொருளாதார சாத்தியக்கூறுகளில் நிதிச் தாக்கங்கள் வேலையைச் செய்வதற்கு ஊதியம் அளிக்கிறதா தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதா அட்டவணை வாரியாக இது சாத்தியமா என்று கருதப்படுகிறது இதற்காக திட்ட மேலாளர் வாடிக்கையாளர் என்ன செய்ய விரும்புகிறார் வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் என்பதைப் புரிந்துகொள்கிறார் மென்பொருளின் கணினியில் உள்ளீடாக இருக்கும் தரவு தரவில் தேவைப்படும் செயலாக்கம் மற்றும் உருவாக்கப்பட வேண்டிய வெளியீடு மேலும் அதன் அடிப்படையில் எத்தனை டெவலப்பர்கள் எந்த காலத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்பதை திட்ட மேலாளர் அடையாளம் காட்டுகிறார் மேலும் அதன் அடிப்படையில் திட்ட மேலாளர் திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான செலவை அடையாளம் காண்கிறார் மற்றும் அதன் அடிப்படையில் திட்டத்தின் ஆதரவாளர் அல்லது வாடிக்கையாளர் பட்ஜெட்டை வழங்கும் பட்ஜெட்டை அடிப்படையாகக் கொண்டார் அதன் அடிப்படையில் திட்ட மேலாளர் இது நிதி ரீதியாக பயனுள்ளதா என்பதைக் கண்டறிந்து திட்டத்தின் ஒரு பகுதியாகத் தேவையான செயல்பாடுகளின் அடிப்படையில் திட்ட மேலாளர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதா என்பதை அடையாளம் காண்கிறார் மற்றும் திட்ட மேலாளர் எடுக்கும் நேரத்தை தோராயமாக அடையாளம் கண்டுகொள்கிறார் அதன் அடிப்படையில் சாத்தியமான அட்டவணை வாரியாக இருக்கும் ஒரு வழக்கு ஆய்வு கொண்டு ஒரு திட்டத்தை நடத்த என்ன செய்ய வேண்டும் என்று திட்ட மேலாளர் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ளலாம் ஏனெனில் திட்ட மேலாளருக்கு ஒரு திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ள இது ஒரு முக்கியமான செயலாகும் இது கோல்ஃபீல்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கான சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டமாகும் கோல்ஃபீல்ட் லிமிடெட் ஒரு நிலக்கரி சுரங்க நிறுவனம் மற்றும் சுரங்க ஆபத்தான தொழிலாகும் சுரங்கத் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண வருங்கால வைப்பு நிதிக்கு மேலதிகமாக நிறுவனம் ஒரு சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை வைத்திருக்க முன்மொழிகிறது இதற்காக இது ஏலங்களையும் திட்ட மேலாளர்களையும் அவர்கள் நிறுவனத்திற்கு வருகை தந்து நிறுவனத்திற்கு என்ன தேவை என்பதைப் புரிந்துகொண்டுள்ளது கோல்ஃபீல்ட் லிமிடெட் ஊழியர்களில் 50000 க்கும் அதிகமான ஊழியர்களைக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த ஊழியர்களில் பெரும்பான்மையானவர்கள் சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் சுரங்கமானது ஆபத்தான தொழிலாக இருப்பதால் இறப்புக்கள் மிக அதிகம் ஒரு வருங்கால வைப்பு நிதி திட்டம் இருந்தாலும் தீர்வு நேரம் மிக அதிகமாக உள்ளது மற்றும் ஒரு சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் தேவை உள்ளது அங்கு நிதியை உடனடியாக விநியோகிக்க முடியும் இங்கே மேலாளர் முதலில் நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்திற்கு வருகை தருகிறார் இந்த மென்பொருளிலிருந்து தேவையான செயல்பாடுகள் என்ன என்பதைக் கண்டுபிடித்து பல்வேறு சுரங்க தளங்கள் இருப்பதைக் கண்டறிந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பணிபுரியும் சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் பங்களிப்பு பற்றிய தரவு உள்ளீடாக இருக்கும் அவர்கள் அந்த நாளில் சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை நோக்கி வருகிறார்கள் எனவே திட்ட மேலாளர் சில சுரங்க தளங்களை பார்வையிடுகிறார் எந்த தரவு உள்ளீடாக இருக்க வேண்டும் எத்தனை தரவு என்ன வடிவம் மற்றும் பலவற்றைக் கண்டுபிடித்து மாற்று தீர்வுகளை பரிந்துரைக்கிறது எடுத்துக்காட்டாக என்னுடைய தளங்களில் உள்ளூர் தரவுத்தளங்கள் இருக்கலாம் இது அவ்வப்போது நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் உள்ள மத்திய தரவுத்தளத்தில் பதிவேற்றப்படும் மேலும் அதன் அடிப்படையில் சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்திற்கான உரிமைகோரல்கள் இருக்கும்போது தீர்வு செய்யப்படும் ஆனால் பின்னர் இதில் திட்ட மேலாளர் ஒரு தாமதம் ஏற்படும் என்று கண்டறிந்துள்ளார் ஏனெனில் உடனடியாக உரிமைகோரல்களை தீர்க்க முடியாது ஆனால் மற்றொரு தீர்வு என்னவென்றால் உள்ளூர் சுரங்க தளங்கள் தரவை மட்டுமே பதிவேற்றுகின்றன இவை உடனடியாக என்னுடைய பக்கத்தில் புதுப்பிக்கப்படும் சுரங்கங்களில் உள்ளூர் தரவுத்தளங்கள் எதுவும் இல்லை ஆனால் இவை தரவு நுழைவு நிலையங்கள் மட்டுமே அவை நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்தில் சேவையகத்தில் தரவு உடனடியாக புதுப்பிக்கப்படும் ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால் மிகவும் நம்பகமான தகவல் தொடர்பு இணைப்பு தேவைப்படுகிறது ஏனெனில் அது தேவைப்படுகிறது தரவையும் பிரதான கணினியையும் உடனடியாக புதுப்பிக்க உள்ளூர் தரவுத்தளம் இருக்கும்போது மற்ற விருப்பம் தகவல்தொடர்பு இணைப்பு மிகவும் நம்பகமானதாக இருக்காது ஏனென்றால் ஒரு முறை மட்டுமே பிரதான அலுவலகத்தில் உள்ள தரவு புதுப்பிக்கப்பட்டு இந்த வெவ்வேறு தீர்வுகளுக்கான செலவு திட்ட மேலாளரால் பணிபுரிந்து பின்னர் கோல்ஃபீல்ட் அதிகாரிகளுக்கு எந்த விருப்பம் பொருத்தமானது என்ன பட்ஜெட் ஒவ்வொன்றிற்கும் என்ன விலை மற்றும் கிடைக்கும் பட்ஜெட் ஆகியவற்றைப் பற்றி விவாதிக்கிறது அதன் அடிப்படையில் திட்ட மேலாளர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவே இது மென்பொருளின் முக்கிய தேவைகள் என்ன தேவைப்படும் செயல்பாடுகளைத் தீர்க்க முன்மொழியக்கூடிய மாற்றுத் தீர்வுகள் என்ன ஒவ்வொன்றிற்கும் என்ன விலை என்பதை திட்ட மேலாளர் புரிந்துகொள்கிறார் இந்த மாற்று செயல்பாடுகள் இந்த மாற்று தீர்வுகளில் சிறந்த தீர்வு என்ன அது நிதி ரீதியாக சாத்தியமானதா தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதா மற்றும் அட்டவணை வாரியாக சாத்தியமானதா என்பதை அடிப்படையாகக் கொண்டது திட்ட மேலாளரால் தீர்மானிக்கப்படுகிறது திட்ட மேலாளர் முதலில் சிக்கலைப் பற்றிய ஒட்டுமொத்த புரிதலை வளர்த்துக் கொள்கிறார் வெவ்வேறு தீர்வு உத்திகளை வகுக்கிறார் மற்றும் தேவையான ஆதாரங்கள் வளர்ச்சி செலவு மற்றும் மேம்பாட்டு நேரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாற்றுத் தீர்வுகளை ஆராய்வார் என்று நாம் இங்கே எழுதியுள்ளோம் செலவு பயன் பகுப்பாய்வை உருவாக்குகிறது மற்றும் இதன் அடிப்படையில் திட்ட மேலாளர் திட்டத்தை நிறைவேற்றுவது சாத்தியமானதா அல்லது அதிக செலவு வள கட்டுப்பாடுகள் தொழில்நுட்ப காரணங்கள் அல்லது அட்டவணை காரணமாக அது சாத்தியமற்றது என்பதைக் கண்டறிந்துகொள்வார் செலவு பயன் பகுப்பாய்வு என்பது சாத்தியமான ஆய்வின் போது ஒரு முக்கியமான செயலாகும் திட்ட மேலாளர் அனைத்து செலவுகளையும் அடையாளம் காண வேண்டும் செலவு மேம்பாட்டு செலவுகள் அமைவு செலவு செயல்பாட்டு செலவு மற்றும் பெறக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அடையாளம் காணலாம் எடுத்துக்காட்டாக நன்மை என்பது நிறுவனத்திற்கு கிடைக்கும் நிதி வரவு செலவுத் திட்டமாக மட்டுமல்லாமல் அது உருவாக்கும் அனுபவமும் அது பயன்படுத்தும் மறுபயன்பாட்டு மென்பொருளை உருவாக்குகிறது மற்றும் பல செலவு நன்மை பகுப்பாய்வின் முடிவில் திட்டத்தைத் தொடர திட்ட செலவினங்களை விட நன்மைகள் அதிகமாக உள்ளதா என்பதை திட்ட மேலாளர் சரிபார்க்க வேண்டும் எனவே இதைத்தான் நான் இங்கே சித்திரமாக எழுதியுள்ளேன் இதன் விளைவாக செலவினங்களை விட நன்மைகள் அதிகம் செலவுகள் மேம்பாடு செயல்பாட்டு அமைவு போன்றவை மற்றும் சில நன்மைகள் வாடிக்கையாளர் எவ்வளவு செலுத்தத் தயாராக உள்ளன என்பது போன்ற அளவிடக்கூடிய நன்மைகள் ஆனால் பின்னர் அனுபவ மறுபயன்பாட்டு மென்பொருள் போன்ற அளவிட முடியாத நன்மைகள் உள்ளன திட்ட மேலாளரின் முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று வணிக வழக்கை எழுத எழுதுவது வணிக வழக்கை எழுதுவதற்கான தொடக்க செயல்முறைகளில் இதுவும் ஒன்று என்று நாங்கள் கூறியிருந்தோம் இது மேற்கொள்ளப்பட்டவுடன் சாத்தியக்கூறு ஆய்வு வணிக வழக்கை எழுத மேலாளருக்கு உதவுகிறது இங்கே திட்ட மேலாளர் திட்டத்தைத் தொடங்க ஒரு நியாயத்தை வழங்குகிறார் மேலும் திட்டத்தின் நன்மை செலவை மீறுகிறது என்பதையும் வணிக அபாயங்களையும் அடையாளம் காட்டுகிறது வணிக வழக்கு ஒரு மிக முக்கியமான ஆவணம் மற்றும் ஒரு வணிக வழக்கை எழுதுவது என்பது ஒரு முக்கியமான திட்ட மேலாண்மை செயல்முறையாகும் இது ஒரு திட்ட மேலாளராக ஆக விரும்பும் எவரும் ஒரு வணிக வழக்கை எப்போதாவது அல்லது வேறு எழுத வேண்டும் இங்கே ஒரு வணிக வழக்கை எழுதுவதற்குத் தேவையானவற்றின் நிர்வாகச் சுருக்கம் திட்டப் பின்னணி வணிக வாய்ப்புகள் அந்தத் திட்டம் கொண்டு வரும் நன்மைகள் என்ன திட்டத்தைச் செய்யாவிட்டால் நாம் எதை இழப்போம் என்ன திட்டம் முன்னேறும்போது ஏற்படும் பல்வேறு செலவுகள் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் என்ன இந்த அபாயங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் வணிக வழக்கு உயர் நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்கப்படுகிறது இது திட்டத்தில் என்ன ஈடுபட்டுள்ளது என்பது பற்றிய கண்ணோட்டத்தை அவர்களுக்கு வழங்குகிறது இது நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவும் மற்றும் செலவுகள் மற்றும் நன்மைகள் என்ன இங்குள்ள அபாயங்கள் என்ன இடர் நிர்வாகத்தின் திட்டங்கள் என்ன இது ஒரு முக்கியமான திட்ட துவக்க செயல்முறையை உருவாக்குகிறது இந்த விவாதத்துடன் நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் தொடருவோம்